TALG இன் தொகுதி 1 இன் 5 வது அலகுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் வரவேற்பு TALG என்பது பொது திட்டங்களில் கற்பித்தல் மற்றும் கற்றல் அலகு 5 அங்கீகார சிக்கலை தீர்க்கப் போகிறது கடைசி அலகு 1970 களில் விளைவு அடிப்படையிலான கல்வி முன்மொழியப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்துகொண்டோம் முக்கியமாக பள்ளிகளில் மாணவர்கள் உண்மையில் என்ன கற்கிறார்கள் என்பது பற்றிய தகவல்களைப் பெறுவதற்கு சில வகையான கருவிகளைக் கொண்டிருக்க வேண்டியதன் அவசியத்திற்கு பதிலளிக்கும் விதமாக அவர்கள் என்ன கற்பிக்கப்பட்டார்கள் அல்ல அவர்கள் என்ன கற்கிறார்கள் ஆகவே ஒரு நிரல் அல்லது ஒரு பாடநெறி அல்லது ஒரு அறிவுறுத்தல் பிரிவின் முடிவில் மாணவர் என்ன செய்ய முடியும் என்பது ஒரு விளைவு அடிப்படையிலான கல்வி மற்றும் இளங்கலை பொதுத் திட்டங்களுக்கு அக்கறை கொண்ட 3 நிலைகள் உள்ளன என்பதை நாங்கள் அடையாளம் கண்டோம் இந்த பிரிவில் நாம் அங்கீகாரத்தின் பங்கைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் ஏனென்றால் விளைவு அடிப்படையிலான கல்வியை வடிவமைப்பதில் அங்கீகாரம் முக்கிய பங்கு வகிக்கிறது NAAC சுய ஆய்வு அறிக்கையின் அளவுகோல்களைப் புரிந்து கொள்ளுங்கள் CO கள் PO கள் மற்றும் PSO களின் மட்டங்களில் தரமான வளையத்தை மூடுவதன் மையத்தை புரிந்து கொள்ள NAAC இன் பங்கு என்ன இவை 3 விளைவுகளாகும் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கீகாரம் என்றால் என்ன அங்கீகாரம் என்பது ஒரு தர உத்தரவாதத் திட்டமாகும் தர நிர்ணயங்கள் பங்குதாரர்களின் கண்ணோட்டத்தில் ஒரு நியமிக்கப்பட்ட நிறுவனத்தால் அமைக்கப்படுகின்றன ஏனென்றால் எனக்கு ஒரு நிறுவனம் இருக்கும்போது ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் நான் மாணவர்களை அழைத்து பயிற்சி அளிக்க முயற்சிக்கிறேன் பின்னர் ஒரு பட்டம் வழங்க வேண்டும் எனவே நாட்டில் சில ஏஜென்சிகள் பார்க்க வேண்டியிருக்கும் நீங்கள் சிலவற்றைப் பின்பற்றுகிறீர்களா அல்லது சில தரங்களைப் பின்பற்ற முயற்சிக்கிறீர்களா அதாவது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது திருப்திகரமாக இருக்கிறது ஏனெனில் திட்டத்தின் பட்டதாரிகள் பல்வேறு நிறுவனங்களின் ஊழியர்கள் ஆகிறார்கள் எனவே அங்கீகாரம் தரங்களை அமைக்கிறது மேலும் அவர்கள் இந்த நிறுவனம் என்ன செய்கிறார்கள் என்பதை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தரங்களை உருவாக்கி சர்வதேச நடைமுறைகளுடன் இணக்கமாக இருக்கும்படி செய்கிறார்கள் எனவே எங்கள் திட்டங்களின் பட்டதாரிகள் மற்ற திட்டங்களின் பட்டதாரிகளுடன் ஒப்பிடத்தக்கவர்கள் இதே போன்ற திட்டங்கள் வேறு உலகில் இருந்தன ஒரு நிறுவனத்திற்குள் ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு மாணவரைப் பொருத்தவரை தரங்கள் ஒரு நிறுவனத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் திட்டமிடுவதற்கும் நடத்துவதற்கும் ஒரு கட்டமைப்பை வழங்குகின்றன தரநிலைகள் குறிப்பாக கற்பித்தல் மற்றும் கற்றல் தொடர்பாக மட்டுமல்ல நிறுவனத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் உள்ளன நீங்கள் எவ்வாறு மக்களைச் சேர்த்துக் கொள்கிறீர்கள் அல்லது மாணவர்களை எவ்வாறு அனுமதிக்கிறீர்கள் நீங்கள் என்ன செயல்முறையைப் பின்பற்றுகிறீர்கள் என்பது போல ஒரு வகுப்பறையில் வெறுமனே கற்பித்தல் மற்றும் கற்றல் ஆகியவற்றைக் கவனித்துக்கொள்வது மட்டுமல்லாமல் மற்ற அனைத்து பாடத்திட்ட மற்றும் பாடநெறி சாராத நடவடிக்கைகளையும் நீங்கள் எவ்வாறு கவனித்துக்கொள்கிறீர்கள் நிறுவனம் வெளியில் உலகத்துடன் தொடர்புகொள்வது மற்றும் எந்த வகையான செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு முன்மொழிகிறது அல்லது பட்டதாரிகளின் பிற குணாதிசயங்கள் மற்றும் பல எனவே தரமான தரநிலைகள் அவை கற்பித்தல் மற்றும் கற்றல் மட்டுமல்லாமல் நிறுவனத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் நிவர்த்தி செய்கின்றன இப்போது நாம் ஏன் அங்கீகாரத்திற்கு செல்ல வேண்டும் அங்கீகாரத்திற்குத் தயாரிப்பது கற்றல் தரத்தில் தொடர்ச்சியான மேம்பாடுகளுக்கு வழிவகுக்கும் இது தொடர்ச்சியாக மேம்படுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பைக் கூட வழங்குகிறது மேலும் இது சிறந்த வேலைவாய்ப்புகள் மாணவர்களின் சிறந்த தரம் சிறந்த பிராண்ட் பெயர் சமூகத்திற்கு சிறந்த பங்களிப்பு அனைத்து வகையான ஏஜென்சிகளிடமிருந்தும் நிதியளிப்பதற்கான சிறந்த வாய்ப்புகள் ஒரு கல்லூரிக்கு சிறந்த வருவாய் ஈட்டுதல் சுருக்கமாக ஆசிரிய ஊழியர்கள் மேலாண்மை மாணவர்கள் அனைவருக்கும் பங்கேற்கும் அனைத்து மக்களின் சிறந்த மனநிலையும் இப்போது உறவை அல்லது இளங்கலை நிறுவனத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் இவ்வாறு சித்தரிக்க முடியும் எடுத்துக்காட்டாக 12 ஆம் வகுப்பு பட்டதாரிகள் இதற்கு உள்ளீடுகள் இளங்கலை பொது திட்டங்களை வழங்கும் நிறுவனங்கள் நிறுவனம் மேலாண்மை ஆசிரிய மற்றும் கல்வி செயல்முறைகளைக் கொண்டுள்ளது மற்றும் மாணவர்கள் உள்ளீடுகள் இதன் நடவடிக்கைகள் பல்கலைக்கழகம் மாநில அரசு யுஜிசி மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பெற்றோர்கள் முதலாளிகள் மற்றும் நிறுவனம் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கட்டுப்படுத்தப்படுகின்றன மற்றவர்கள் அனைவரின் செல்வாக்கின் கீழ் நீங்கள் நடிகர்கள் மற்றும் பங்குதாரர்கள் என்று அழைக்கிறீர்கள் பொது திட்டங்களின் பட்டதாரிகளை உருவாக்குகிறீர்கள் அடிப்படையில் தேர்வில் தேர்ச்சி பெறும் பொதுத் திட்டங்களின் பட்டதாரிகள் மற்றும் இந்த பட்டதாரிகள் யார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஒரு இடத்தைப் பெறுகிறார்கள் அல்லது அவர்கள் உயர் கல்விக்குச் செல்கிறார்கள் அல்லது அவர்கள் சில போட்டித் தேர்வுகளை எழுதலாம் அவர்கள் ஒரு சிறிய எண்ணிக்கையிலானவர்களாக தொழில் முனைவோர்களாக அல்லது கண்டிப்பாக ஒரு வகையான தொழில்முனைவோருக்குள் செல்லுங்கள் அது அவர் கடந்து வந்த நிபுணத்துவத்துடன் எந்த தொடர்பும் இல்லை இப்போது இந்த எந்தவொரு செயலையும் தேடுவது சமூக காரணிகள் சந்தைக் காரணிகள் மற்றும் பொருளாதார காரணிகளைப் பொறுத்தது அவை நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் அவசியமில்லை எனவே ஒரு நிறுவனம் இந்த வெளியீடுகளுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது அவர்களில் பெரும்பாலோர் உயர் கல்விக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஏனெனில் இந்த காரணிகள் அனைத்தும் பட்டதாரிகள் உண்மையில் எங்கு செல்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கும் இப்போது 2017 க்கு முந்தைய பொதுவான திட்டங்கள் இப்படித்தான் நடக்கின்றன இப்போது 2017 க்கு முன்னர் அங்கீகாரம் உள்ளீடுகள் செயல்முறைகள் மற்றும் வெளியீடுகளில் கவனம் செலுத்தியது அதாவது நீங்கள் சரியான வகையான மாணவர்களைப் பெறுகிறீர்கள் எத்தனை இடங்கள் நிரப்பப்படுகின்றன மற்றும் பல வகுப்புகள் நடத்தப்படுகிறதா என்பது இவை அனைத்தும் செயல்முறை மற்றும் நீங்கள் எல்லா செயல்முறைகளும் நடக்கின்றனவா இல்லையா பின்னர் நீங்கள் பார்த்த வெளியீடுகள் வேலைவாய்ப்பு உயர் கல்விக்கு செல்லும் பட்டதாரிகளின் எண்ணிக்கை மற்றும் தொழில்முனைவோரின் எண்ணிக்கை ஆகியவற்றுடன் தொடர்புடையவை நாங்கள் சொன்னது போல இந்த வெளியீடுகள் மாணவர்கள் கற்றதை அளவிட வேண்டிய அவசியமில்லை 2017 க்குப் பிறகு என்ஏஏசி அதை மாற்றியமைத்துள்ளது இப்போது தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலைப் பார்த்தால் என்ஏஏசி 1994 இல் யுஜிசியின் தன்னாட்சி நிறுவனமாக நிறுவப்பட்டது இப்போது கூட இது நேரடியாக யுஜிசியின் கீழ் வருகிறது ஆனால் NAAC ஜூலை 2017 முதல் நடைமுறைக்கு வரும் மதிப்பீடு மற்றும் அங்கீகார கட்டமைப்பை திருத்தியது மேலும் இது ஒரு வெளிப்படையான முன்னுதாரண மாற்றத்தை பிரதிபலிக்கிறது இது ஐ டி இயக்கப்பட்டிருக்கிறது பின்னர் அது முடிந்தவரை குறிக்கோளாக உருவாக்கப்பட்டு அது வெளிப்படையானது மற்றும் அது அளவிடக்கூடியது மற்றும் அது வலுவானது எனவே 2017 இல் அங்கீகார கட்டமைப்பை வடிவமைப்பதில் அனைத்து காரணிகளும் கவனத்தில் கொள்ளப்பட்டன இப்போது 2017 க்குப் பிறகு பொதுவான திட்டங்கள் அவை எவ்வாறு இருக்கும் குறிக்கப்பட்ட ஒன்றை எதிர்பார்க்கலாம் மீதமுள்ளவை அப்படியே இருக்கின்றன ஆனால் இப்போது நிறுவனம் சில வரையறுக்கப்பட்ட திறன்களைக் கொண்ட பட்டதாரிகளை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம் இந்த வரையறுக்கப்பட்ட திறன்கள் PO கள் PSO கள் மற்றும் CO கள் என வெளிப்படுத்தப்படுகின்றன இது முக்கிய வேறுபாடு அதாவது நான் உற்பத்தி செய்கிறேன் நான் பட்டதாரிகளை உற்பத்தி செய்கிறேன் என்பதை உலகுக்கு சொல்கிறேன் நன்கு வரையறுக்கப்பட்ட PO கள் PSO கள் மற்றும் CO கள் அவர்கள் அடைந்தது 100 சதவீதமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இது 2017 க்கு முந்தைய மற்றும் 2017 க்குப் பிறகு உள்ள திட்டங்களுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடாகும் இப்போது NAAC அங்கீகார இடுகை 2017 நாங்கள் சொன்னது போல் உள்ளீடுகள் செயல்முறைகள் ஆனால் முடிவுகள் மற்றும் அவற்றின் அடையல் மற்றும் கவனம் செலுத்தும் வெளியீடுகள் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்படுகிறது இப்போது விளைவுகளை மீண்டும் செய்வது பட்டப்படிப்பு நேரத்தில் மாணவர்கள் என்ன அறிவு திறன்கள் மற்றும் அணுகுமுறைகளை நிரூபிக்க முடியும் என்பதைக் குறிக்கிறது அவர்கள் என்ன படித்தார்கள் எந்த வகையான பாடங்கள் அல்லது படிப்புகள் செய்தார்கள் நாங்கள் அந்த மொழியில் பேசுவதில்லை பட்டப்படிப்பு நேரத்தில் அவர்கள் எந்த குறிப்பிட்ட அறிவு திறன்கள் மற்றும் அணுகுமுறைகளைப் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லவில்லை மேலும் முடிவுகள் நிரல் மட்டத்திலும் பாடநெறி மட்டத்திலும் பல்கலைக்கழக நிறுவனத்தினாலும் துறைகளாலும் அடையாளம் காணப்படுகின்றன இது நீங்கள் எந்த வகையான நிறுவனம் என்பதைப் பொறுத்தது தற்போது NAAC 3 வகையான நிறுவனங்கள் பல்கலைக்கழகம் தன்னாட்சி கல்லூரி மற்றும் இணைந்த கல்லூரி ஆகியவற்றை அங்கீகரிக்கிறது அவர்கள் இந்த 3 இல் நிறுவனங்களை வகைப்படுத்தியுள்ளனர் மேலும் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் எதிர்பார்ப்புகள் சற்று வித்தியாசமாக இருக்கின்றன விளைவுகளை அடைவதைக் கணக்கிடுவதன் முடிவுகளை நிறுவனம் பயன்படுத்துகிறது எனவே நீங்கள் எதையாவது அளவிடுகிறீர்கள் அதன் அடிப்படையில் அதை மேலும் மேம்படுத்த திட்டமிட்டுள்ளீர்கள் இப்போது NAAC இன் மதிப்பீட்டு செயல்முறையைப் புரிந்துகொள்வோம் மூன்று முக்கிய கூறுகள் உள்ளன என்று வரையறுக்கப்பட்ட தர காட்டி கட்டமைப்பின் அடிப்படையில் ஒன்று சுய ஆய்வு அறிக்கை எஸ் ஆர் அவர்கள் அதை அழைக்கும்போது மற்றும் மாணவர் திருப்தி கணக்கெடுப்பு இது பொதுவாக மூன்றாம் தரப்பு மற்றும் சக குழு அறிக்கையால் செய்யப்படுகிறது அதாவது நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பில் சுய ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்கிறது இது ஏற்கனவே NAAC ஆல் முன் வரையறுக்கப்பட்டுள்ளது நீங்கள் அனைத்து விவரங்களையும் நிரப்புகிறீர்கள் அது மின்னணு முறையில் NAAC க்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அதன் பிறகு என்ன நடக்கிறது NAAC ஒரு சக குழுவை நியமிக்கும் அதாவது பிற நிறுவனங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ஆசிரியர்கள் அந்தக் குழு வந்து நிறுவனத்தைப் பார்வையிட்டு அறிக்கை அளிக்கும் பின்னர் மூன்றாம் தரப்பினர் ஆன்லைனில் மாணவர் திருப்தி கணக்கெடுப்பை நடத்துவார்கள் இவை மூன்றின் முடிவுகளும் மீண்டும் ஒரு மென்பொருள் கருவி மூலம் ஒருங்கிணைக்கப்படுகின்றன மேலும் இது ஒரு எண்ணை உருவாக்கும் மேலும் வெவ்வேறு நிறுவனங்களுக்கு வெவ்வேறு தரங்கள் வழங்கப்படுவதைக் காண்கிறோம் தரம் காட்டி கட்டமைப்பில் ஏழு அளவுகோல்கள் பாடத்திட்ட அம்சங்கள் கற்பித்தல் கற்றல் மற்றும் மதிப்பீடு ஆராய்ச்சி புதுமைகள் மற்றும் நீட்டிப்பு உள்கட்டமைப்பு மற்றும் கற்றல் வளங்கள் மாணவர்களின் ஆதரவு மற்றும் முன்னேற்றம் ஆளுமை தலைமை மற்றும் மேலாண்மை மற்றும் நிறுவன மதிப்புகள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் உள்ளன ஒவ்வொரு அளவுகோலின் கீழும் ஏழு அளவுகோல்கள் இவைதான் நமக்கு சில முக்கிய குறிகாட்டிகள் உள்ளன அவை எல்லா அளவுகோல்களிலும் சமமாக இல்லை ஆனால் முக்கிய குறிகாட்டிகள் உள்ளன மேலும் ஒவ்வொரு முக்கிய குறிகாட்டியும் மீண்டும் அளவீடுகளாக வரையறுக்கப்படுகின்றன அதாவது நீங்கள் அவற்றை துணை முக்கிய குறிகாட்டிகள் என்று அழைக்கலாம் ஆனால் அவை அளவீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது நீங்கள் பார்த்தால் மதிப்பீட்டு சுருக்கம் ஏழு அளவுகோல்கள் காட்டப்படுகின்றன பின்னர் U பல்கலைக்கழகம் தன்னாட்சி கல்லூரி மற்றும் இணைந்த கல்லூரி இணைக்கப்பட்ட மற்றும் தன்னாட்சி கல்லூரிக்கு இடையில் கணிசமான வேறுபாடு இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் இணைந்த கல்லூரி அவர்களால் பல சுயாதீன முடிவுகளை எடுக்க முடியாது அவை பல்கலைக்கழகத்தால் தீர்மானிக்கப்படுகின்றன எனவே அதனால்தான் வெயிட்டேஜ்கள் ஓரளவு குறைக்கப்படுகிறது ஆனால் அது 100 மதிப்பெண்கள் மட்டுமே மற்றொன்று இரண்டு 150 மதிப்பெண்கள் கற்பித்தல் கற்றல் மற்றும் மதிப்பீடு அங்குதான் இணைந்த கல்லூரிக்கு அதிகபட்ச பங்கு உள்ளது அதனால்தான் 350 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன அதேசமயம் தன்னாட்சி மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு குறைந்த மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு மற்றும் விரிவாக்கத்திற்கு வருவது பல்கலைக்கழகத்திற்கு அதிக பொறுப்பு உள்ளது அதனால்தான் 250 மற்றும் தன்னாட்சி கல்லூரி 150 மற்றும் இணைக்கப்பட்ட கல்லூரிக்கு வழங்கப்படும் மதிப்பெண்களின் எண்ணிக்கை 120 ஆகும் ஒரு இணைந்த கல்லூரியில் நிறுவனத்தின் இயல்பு காரணமாக ஆசிரியர்கள் எந்தவொரு விஷயத்திற்கும் ஆராய்ச்சி புதுமை அல்லது நீட்டிப்புக்கு குறைந்த நேரம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் அது 0 அல்ல அதாவது இணைந்த கல்லூரி வெறுமனே எனது பங்கு கற்பிக்க மட்டுமே என்ற நிலைப்பாட்டை எடுக்க முடியாது அவர்கள் ஓரளவு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மற்றும் நீட்டிப்பில் ஈடுபட வேண்டும் இல்லையெனில் அவர்கள் என்ன செய்தாலும் 1000 க்கு ஒதுக்கப்பட்ட 120 மதிப்பெண்கள் ஆபத்தில் உள்ளன நீங்கள் பார்க்கக்கூடிய மற்றவர்கள் பெரும்பாலும் சிறிய வேறுபாடுகளைத் தவிர அதே மதிப்பெண்களைக் கொண்டுள்ளனர் உள்கட்டமைப்பு மற்றும் கற்றல் வளங்கள் அனைவருக்கும் பொருத்தமான ஒன்று இருக்க வேண்டும் மாணவர் ஆதரவு மற்றும் முன்னேற்றம் இணைந்தவர்களுக்கு இன்னும் சில மதிப்பெண்கள் ஆளுமை தலைமை மற்றும் மேலாண்மை அனைத்து முக்கிய குறிகாட்டிகளும் எட்டப்படாவிட்டால் அந்த 100 இல் நீங்கள் மதிப்பெண்களை இழக்கிறீர்கள் நிறுவன மதிப்புகள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் இது பல சுவாரஸ்யமான செயல்களைச் செய்வதன் மூலம் சேர்க்கப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் எடுத்துக்காட்டாக இந்த விவரங்களை நீங்கள் பெற்றால் நீங்கள் அதைக் காண்பீர்கள் ஒரு நிறுவனமாக செய்யக்கூடிய பல விஷயங்கள் எனவே அதற்கு 100 மதிப்பெண்கள் அங்கீகாரம் செய்யப்படுவதற்கான வழி என்னவென்றால் நீங்கள் 1000 மதிப்பெண்களை அடையாளம் கண்டுள்ளீர்கள் அவை 7 அளவுகோல்களாகப் பிரிக்கப்படுகின்றன மேலும் இந்த 1000 முதல் நீங்கள் பெறும் மதிப்பெண்களைப் பொறுத்து நீங்கள் அங்கீகாரம் பெற்றவரா அல்லது அங்கீகாரம் பெறவில்லை என்றால் நீங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறீர்கள் அவர்கள் ஏபிசி போன்ற சில தரங்களைக் கொடுப்பார்கள் அது எவ்வாறு செய்யப்படுகிறது ஆனால் இப்போது இறுதியாக இது எவ்வாறு பெறப்படுகிறது மீண்டும் முக்கிய குறிகாட்டிகளும் அளவீடுகளும் இப்படி பிரிக்கப்பட்டுள்ளன முக்கிய குறிகாட்டிகள் பல்கலைக்கழகத்திற்கு 34 தன்னாட்சி 34 உள்ளன ஆனால் இணைந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகத்தின் தொகுதி கல்லூரி என்று நீங்கள் அழைக்கிறீர்கள் அது 32 ஆகும் தரமான மெட்ரிக் மீண்டும் அளவீடுகள் இரண்டு வகைகள் ஒன்று தரமானதாகும் சில அறிக்கை அந்த ஆவணத்தைப் படித்த பிறகு யாரோ ஒருவர் எழுதப்பட்டிருப்பதால் அந்த குறிப்பிட்ட மெட்ரிக்குக்கு எதிராக எத்தனை மதிப்பெண்கள் கொடுக்க முடியும் என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள் எனவே தரமான அளவீடுகள் 38 38 மற்றும் 41 ஆகும் அதேசமயம் அளவீட்டு அளவீடுகள் அவை பல்கலைக்கழகத்திற்கு 99 தன்னாட்சி 98 இணைந்த கல்லூரிக்கு 80 ஆதிக்கம் செலுத்துகின்றன எனவே அளவீடுகளின் மொத்த எண்ணிக்கையும் அவை வேறுபடுகின்றன மேலும் நீங்கள் பார்க்க முடிந்தால் அளவு அளவீடுகளுக்கு அதிகபட்ச வெயிட்டேஜ் வழங்கப்படுகிறது அதாவது உங்கள் நிறுவனத்தில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தரவை வழங்கியவுடன் இது தரவு அடிப்படையிலானது ஒரு மென்பொருள் கருவி உள்ளது அது எத்தனை மதிப்பெண்களைக் கொடுக்க வேண்டும் என்பதைப் போலவே நேராக முன்னோக்கி உள்ளது எனவே ஒரு தர தாள் எவ்வாறு செய்யப்படுகிறது உங்களிடம் 7 அளவுகோல்கள் உள்ளன அளவு அளவீடுகளின் அடிப்படையில் நீங்கள் அழைக்கும் போது கணினி உருவாக்கிய மதிப்பெண் நீங்கள் மென்பொருளை சமர்ப்பித்தவுடன் கணக்கிட்டு உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்தால் அந்த மதிப்பெண் நிறுவனத்திற்கு வருகை தரும் பியர் கமிட்டிக்கு தெரியாது பின்னர் பியர் ஸ்கோர் என்பது நிறுவனத்திற்கு வருகை தந்து மக்களுடன் பேசுவதை ஆய்வு செய்யும் குழு மற்றும் அவை மதிப்பெண்களைக் கொடுக்கும் தரமான அளவீடுகள் நிறுவன தர தாள் தரமான அளவீடுகள் அளவு அளவீடுகள் மற்றும் மாணவர் திருப்தி கணக்கெடுப்பு ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டது இப்போது நீங்கள் பரவலாகப் பார்த்தால் 70 சதவீத மதிப்பெண்கள் அளவு அளவீடுகளுக்கானவை 1000 இல் 700 மதிப்பெண்கள் அளவு அளவீடுகளின்படி செல்கின்றன சுமார் 27 சதவீத மதிப்பெண்கள் பியர் கமிட்டியால் தீர்மானிக்கப்படுகின்றன அதன் அடிப்படையில் அவை உருவாக்கப்படுகின்றன வருகைக்குப் பிறகு மதிப்பெண் மற்றும் மீதமுள்ள 3 சதவிகிதம் ஆன்லைனில் நடத்தப்படும் மாணவர் திருப்தி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அமைந்துள்ளது எனவே நீங்கள் பார்க்க முடியும் என 73 சதவீத மதிப்பெண்கள் எப்படியாவது தரவின் அடிப்படையில் ஒரு கருவி மூலம் தீர்மானிக்கப்படுகின்றன இப்போது நீங்கள் உங்கள் கடமைகளைச் செய்கிறீர்கள் நீங்கள் உங்கள் விவகாரங்களைச் செய்து அங்கீகாரம் பெற முயற்சிக்கிறீர்கள் நிறுவனம் முதன்முதலில் NAAC ஆல் அங்கீகாரம் பெற்ற பிறகு நீங்கள் IQAC உள் தர உத்தரவாதக் கலத்தின் பங்கு தர உத்தரவாதம் மற்றும் கல்வி மற்றும் நிர்வாக தணிக்கைக்கு மையமாகிறது அதாவது அவர்கள் வழக்கமாக கல்வி மற்றும் நிர்வாக தணிக்கைகளை உள்நாட்டில் நடத்துவது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பல்கலைக்கழகம் அல்லது யுஜிசி ஆகும் எனவே நீங்கள் செய்ய முயற்சிக்கும்போது அனைத்து துறைகளும் அனைத்து ஆசிரியர்களும் ஒத்துழைக்க வேண்டும் அல்லது இந்த தர உத்தரவாதக் கலத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் மற்றும் தேவையான தகவல்களை பொதுவான வடிவத்தில் வழங்க முயற்சிக்கிறீர்கள் தகவல் எந்த வடிவத்தை நாட வேண்டும் என்பது பொதுவாக வெளிப்புற நிறுவனத்தின் தேவையைப் பொறுத்து IQAC ஆல் தீர்மானிக்கப்படுகிறது IQAC இன் செயல்பாடு கூட NAAC ஆல் குறிப்பிடப்படுகிறது அதாவது IQAC ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்பட வேண்டும் அது விவகாரங்களைக் கவனிக்கும் ஒரு குழு இருக்க வேண்டும் அவ்வப்போது நீங்கள் குழுவை மாற்றுகிறீர்கள் அவர்கள் சில ஆவணங்களை பராமரிக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் NAAC க்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் பல எனவே IQAC NAAC இன் விவரக்குறிப்புகளின்படி செயல்பட வேண்டும் இறுதியில் அனைத்து ஆசிரியர்களும் இதன் மூலம் செயல்படுவார்கள் நிறுவனம் சிறந்த நடைமுறைகளை அடையாளம் காண வேண்டும் பராமரிக்க வேண்டும் பரப்ப வேண்டும் மற்றும் பின்பற்ற வேண்டும் இந்த சிறந்த நடைமுறைகள் யாவை சில ஆசிரியர் குறிப்பிட்ட கற்பித்தல் வழியைப் பரிசோதித்துள்ளார் அது மிகவும் பயனுள்ளதாக இருப்பதைக் காண்போம் அதாவது மாணவர் சிறப்பாகக் கற்றுக்கொண்டார் அல்லது அவர்கள் சிறப்பாக பங்கேற்றனர் எனவே ஒரு ஆசிரியர் எந்தச் செயலைப் பரிசோதித்தாலும் அந்த வகையான விஷயங்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்பதை நன்கு கற்றுக் கொள்ள வழிவகுத்தது அளவீடு எவ்வாறு செய்யப்பட்டு உண்மையாக நிறுவப்பட்டது இதன்மூலமாக கற்றல் முன்னேற்றம் அடைந்துவிட்டது சிறந்த நடைமுறை ஐ சி மூலம் சேகரிக்கப்பட வேண்டும் என்று நிறுவப்பட்டதும் அது நிறுவனத்தின் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மட்டுமல்ல பொதுவாக பல்கலைக்கழகத்திற்கும் அதன் மூலம் வெளியில் உள்ள உலகிற்கும் இணையதளமாக கிடைக்க வேண்டும் அவர்கள் நிறுவனத்தை ஆற்ற வேண்டிய மற்றொரு பங்கு ஆன்லைன் மாணவர் திருப்தி கணக்கெடுப்புக்கு மாணவர்கள் பதிலளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் பொதுவாக இந்த மாணவர் திருப்தி கணக்கெடுப்பு இறுதி ஆண்டு மாணவர்களிடம் அவர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு செய்யப்படுகிறது மற்றும் உங்கள் நிறுவனத்தின் முன்னாள் மாணவர்கள் எனவே நீங்கள் அவற்றைக் கண்காணிக்கிறீர்கள் அவர்களின் மின்னஞ்சல் ஐடி இருக்க வேண்டும் எனவே அது விரிவானதாகிறது இது முக்கியமாக மாணவர் திருப்தி கணக்கெடுப்புக்கானது இப்போது NAAC க்கு என்ன தேவை உயர்கல்வி நிறுவனங்களின் அனைத்து திட்டங்களும் அவற்றின் நிரல் முடிவுகளை அடையாளம் காணவும் நிரல் குறிப்பிட்ட முடிவுகளையும் அனைத்து படிப்புகளையும் நிச்சயமாக முடிவுகளின் அடிப்படையில் வரையறுக்க வேண்டும் என்று NAAC கோருகிறது சிஓக்கள் பிஓக்கள் மற்றும் PO க்களை அடைவதை நிறுவனம் நிரூபிக்க வேண்டும் எனவே எங்கள் விளைவு அடிப்படையிலான கல்வி தொகுதிக்கு வருகிறோம் எனவே இப்போது எங்கள் தேவை என்னவென்றால் உங்கள் POக்கள் மற்றும் PSOக்கள் மற்றும் COக்களை அடையாளம் காணவும் அவற்றின் அடைந்ததை நிரூபிக்கவும் NAAC தேவைப்படுவதால் மீதமுள்ள அலகுகளில் நாங்கள் செய்வோம் இப்போது நான் சொன்னது போல் தரமான வளையத்தை மூடுவது என்று ஒரு அடிப்படை பிரச்சினை உள்ளது இது அங்கீகாரத்தை வலியுறுத்துவதன் நோக்கமாகும் அங்கீகாரத்திற்குத் தேவையான பல செயல்முறைகள் "சுழற்சியை மூடுவதற்கான" படி வேண்டும் இந்த வளையம் என்ன இதை நாங்கள் டெமிங்கின் தர சுழற்சி என்று அழைக்கிறோம் டெமிங்கின் தர சுழற்சி தொழில்கள் மற்றும் தயாரிப்புகள் மற்றும் பலவற்றைப் பொறுத்தவரை வந்துள்ளது எனவே இங்கே நீங்கள் என்ன திட்டமிடுகிறீர்கள் நீங்கள் எதையாவது பெற விரும்பும் ஒன்றை நீங்கள் திட்டமிட்டு பின்னர் உண்மையில் செய்யுங்கள் பின்னர் நான் ஏதாவது அடைந்திருக்கிறேனா என்று சரிபார்த்து பின்னர் நான் எதை அடைந்தேன் என்பதைப் பொறுத்து நான் மீண்டும் செயல்படுவேன் எனவே இது தரமான சுழற்சி இதில் நாம் சரியாக என்ன செய்கிறோம் என்று பார்ப்போம் சரிபார்க்கும் செயல்திறனை அளவிடுவதற்கும் திட்டமிடப்பட்டவற்றின் அடிப்படையிலும் உண்மையில் எதை அடைந்தது என்பதையும் அடிப்படையாகக் கொண்டு செயல்பாட்டை நாங்கள் திட்டமிடுகிறோம் அது என்னவென்றால் அடுத்த சுற்று தர சுழற்சியைத் தொடங்கி பொருத்தமான செயலைத் தொடங்குகிறது அதாவது இங்கே திட்டமிடுவது என்பது நான் சரியாக அடைய முயற்சிக்கும் முடிவுகள் என்ன விளைவுகளை அடைய வேண்டும் அதாவது விளைவுகளை எழுதுவது திட்டமிடல் மற்றும் நான் ஒரு இலக்கை நிர்ணயிப்பதாகும் அதாவது நான் இந்த இலக்கை அடைய முடியும் பின்னர் உண்மையில் நீங்கள் உங்கள் மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டை கற்பித்தல் மற்றும் நடத்துதல் அதையெல்லாம் செய்கிறீர்கள் உங்கள் மாணவர்களின் செயல்திறனை நீங்கள் அளவிடுகிறீர்கள் பின்னர் நீங்கள் இலக்கிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறீர்கள் என்பதைச் சரிபார்க்கவும் இலக்கை அடைவதற்கான இடைவெளியைப் பொறுத்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டு இடைவெளியை மூடுவதற்கோ அல்லது இலக்கை மேம்படுத்துவதற்கோ அல்லது அதிகரிப்பதற்கோ செயலைத் தொடங்கவும் அதாவது திட்டமிடப்பட்ட இலக்கை விட மதிப்பீடு பின்தங்கியிருந்தால் அதற்கான காரணங்களை மேலும் ஆராய்ந்து அடுத்த சுற்றுக்கு பொருத்தமான திருத்த நடவடிக்கைகளைத் திட்டமிட வேண்டும் ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் கற்பிக்கும் போது மாணவர்கள் எங்கு சிரமப்படுகிறார்கள் போதுமான நேரம் கொடுக்கப்படவில்லை அல்லது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் எவை என்பது தெளிவாகத் தெரியும் செய்யும் போது ஆசிரியர் புரிந்துகொள்வார் பின்னர் நீங்கள் திட்டமிடலாம் அடுத்த சுற்று என்ன சரியாக மேம்படுத்தப்பட வேண்டும் சாதனை பட்டியல் நீங்கள் உயர்த்த திட்டமிட்ட இலக்கை மீறினால் நீங்கள் இலக்கை அதிகரிக்கிறீர்கள் இலக்கை மேம்படுத்துகிறீர்கள் பின்னர் புதிய இலக்கு நிலையை அடைய நாங்கள் திட்டமிட வேண்டும் எனவே தரமான சுழற்சி இப்படித்தான் செல்லும் இதுவும் வழிவகுக்கும் வெளிப்படையாக தொடர்ச்சியான முன்னேற்றம் தொடர்ச்சியான முன்னேற்றம் என்பது NAAC ஆல் குறிப்பிடப்பட்ட இலக்குகளில் ஒன்றாகும் அதாவது ஒவ்வொரு நிறுவனமும் தொடர்ந்து முன்னேற முயற்சிக்க வேண்டும் நீங்கள் நிலையானதாக இருக்க முடியாது ஒருவர் என்ன செய்கிறாரோ அதை நீங்கள் அடுத்த ஆண்டு சிறப்பாக செய்ய முடியும் எனவே நீங்கள் தொடர்ந்து விளைவுகளை அடைய வேண்டும் ஆனால் நாம் அனைவரும் உணர்ந்தபடி கற்றல் தரம் மாணவர்களால் வகைப்படுத்தப்படும் சூழலைப் பொறுத்தது மாணவர்கள் ஒரே ஆண்டு அல்ல ஆசிரியர்களும் வந்து செல்கிறார்கள் மேலும் அமைப்பால் நிர்ணயிக்கப்படும் செயல்முறைகளும் மாறும் மேலாண்மை தொழில்நுட்பம் பாடத்திட்டம் மற்றும் உள்கட்டமைப்பு அனைத்தும் ஒரு பாத்திரத்தை வகிக்கின்றன எனவே எதுவும் நிலையானது அல்ல எனவே கற்றல் தரம் தொடர்ந்து குறைந்து வருவதை விட தொடர்ந்து மேம்படுவதை உறுதிசெய்ய நீங்கள் தொடர்ந்து உங்களை சரிசெய்ய வேண்டும் தரமான வளையத்தை மூடுவதற்கான இந்த செயல்முறையை மேற்கொள்வதன் மூலம் துறைகள் அதிகரிக்கும் மேம்பாடுகளுக்கு வழிவகுக்கும் சில குறிப்பிட்ட செயல்களில் கவனம் செலுத்த உதவுகிறது இந்த ஆண்டு மாணவர்கள் மிகவும் சிறப்பானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் தெளிவற்ற முறையில் சொல்ல முடியாது கிடைக்கக்கூடிய கருவிகளை நாங்கள் மாற்ற வேண்டும் மேலும் பல இந்த பாடத்திட்டத்தைப் பொறுத்தவரை நீங்கள் மிகவும் திட்டவட்டமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தெளிவற்ற முறையில் சொல்ல முடியாது இவை கூடுதல் சோதனைகள் நான் ஆய்வகத்தில் சேர்க்க வேண்டும் அல்லது இது வல்லுநர்களால் செய்யப்பட வேண்டிய கூடுதல் விளக்கக்காட்சிகள் மற்றும் இது போன்றது இது தொடர்ச்சியான முன்னேற்றத்தின் மையமாக இருக்கும் குறிப்பிட்ட செயல்களுக்கு வழிவகுக்க வேண்டும் எனவே கற்றல் தரத்தில் தொடர்ச்சியான முன்னேற்றம் என்பது தற்போதைய NAAC அங்கீகாரத்தின் சாராம்சத்தை வகைப்படுத்துகிறது அவை நினைவில் கொள்ளப்பட வேண்டும் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் அவர்கள் புதிய ஆசிரியர்களாக இருந்தாலும் அல்லது மிகவும் மூத்த ஆசிரியர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் இந்த தொடர்ச்சியான முன்னேற்ற செயல்முறை இப்போது இந்த பயிற்சியை மீண்டும் செய்வதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வழங்கப்பட்டவற்றில் ஈடுபடுவதே அதிகம் இதைச் செய்வதன் மூலம் பல விஷயங்கள் உள்வாங்கப்படும் எனவே இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்கவும் வெளியீடுகளுக்கும் விளைவுகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன அங்கீகாரத்தால் யார் பயனடைகிறார்கள் எப்படி அதிகபட்சம் 250 சொற்களை எழுதுங்கள் உங்கள் பார்வையில் அங்கீகாரத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன எடுத்துக்காட்டாக தீமைகள் என்று யாராவது சொல்லலாம் ஆசிரியர்களின் பணிச்சுமை இந்த அறிக்கைகள் அனைத்தையும் எழுதுவதை கணிசமாக அதிகரிக்கும் இது ஒரு பயன் தீமை என்று ஒருவர் கூறலாம் நீங்கள் கற்பித்த பாடநெறி தொடர்பான குறிப்பிட்ட காரணிகளை கற்றல் தரத்தின் சார்பு பற்றிய வரைபடத்திற்கு உங்கள் சொந்த பார்வையை முன்வைக்கவும் பாடத்திற்கு சொந்தமான குறிப்பிட்ட அம்சங்கள் உள்ளன பின்னர் உங்களிடம் சில சூழல் மற்றும் அது தொடர்பான சில உள்கட்டமைப்புகள் உள்ளன மேலும் கற்றல் தரத்தை பாதிக்கும் அனைத்து காரணிகளையும் அடையாளம் காண சில வகையான மாணவர்கள் உங்களிடம் வருகிறார்கள் கற்றலின் தரம் நிச்சயமாக விளைவுகளின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது மற்றும் அவற்றின் அடையல் என்பது தரத்தை நாம் எவ்வாறு குறிப்பிடுகிறோம் எனவே நீங்கள் பயிற்றுவிப்பாளருடன் பதில்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் அனுபவங்களை சிறப்பாகக் கேட்பது அல்லது அனுபவிப்பது அல்லது புரிந்துகொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சியடைவோம் நீங்கள் அதை இந்த குறிப்பிட்ட மின்னஞ்சல் ஐடிக்கு அனுப்பலாம் அடுத்த யூனிட் 6 இல் பொது நிரல்களின் வடிவமைப்பு மற்றும் நடத்தை ஆகியவற்றில் நிரல் விளைவுகளின் தன்மை மற்றும் முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் அதன் பிறகு நாங்கள் PSO களில் இருப்போம் எனவே PO கள் மற்றும் PSO களைப் புரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக முடிவுகளை எவ்வாறு எழுதுவது என்பதில் செல்வோம் மிக்க நன்றி